எனவே இந்த பாடத்தின் கடைசி கோட்பாடு விரிவுரையில் நாங்கள் இருக்கிறோம் நான் இன்று கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் பற்றி பேசப் போகிறேன் இந்த சொற்பொழிவைத் தொடர்ந்து இந்த பாடத்திட்டத்தின் TA க்கள் ஒரு கேஸ் ஸ்டடியில் இந்த நுட்பத்தின் செயல் விளக்கம் இருக்கும் எனவே கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் என்றால் என்ன கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான அப்சர்வேஷன்களை நீங்கள் N அப்சர்வேஷன்களை K கிளஸ்டர்களாக அல்லது பிரிவினை செய்வதற்குப் பயன்படுத்தக்கூடிய ஒரு நுட்பமாகும் கிளஸ்டர்க்களின் எண்ணிக்கை ஆக இருக்கும் K நீங்கள் தேர்வு செய்த ஒன்று அல்லது பல முறை நீங்கள் அல்காரிதம்யை இயக்கலாம் மற்றும் இந்தத் டேட்டாவைப் பிரிக்க வேண்டிய உகந்த எண்ணிக்கையிலான கிளஸ்டர்களைக் கண்டறியலாம் கிளாசிஃபிகேஷன் என்ற தலைப்பின் கீழ் இங்கே க்ளஸ்டரிங் கற்பிக்கிறேன் பொதுவாக நாம் காணும் கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்கள் சூப்பர்வய்ஸ்ட் அல்காரிதம்களாகும் அதாவது டேட்டா வெவ்வேறு கிளாஸ்களாகப் பிரிக்கப்படுகிறது மற்றும் பொதுவாக லேபிள்கள் வழங்கப்படுகின்றன எனவே இவை டேட்டா பாய்ன்ட்கள் என்று பெயரிடப்பட்டுள்ளன மற்றும் இந்த வெவ்வேறு கிளாஸ்களுக்கு இடையில் முடிவு எல்லைகளைக் கண்டுபிடிப்பதே கிளாசிஃபிகேஷன் அல்காரிதம்களின் வேலை எனவே அவை சூப்பர்வய்ஸ்ட் அல்காரிதம்கள் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நாம் முன்பு பார்த்த கே நியரஸ்ட் நெய்பர்ஸ் நாங்கள் லேபிளிட்டுள்ள டேட்டாவை பெறும்போது நீங்கள் ஒரு சோதனைத் டேட்டாவை கொடுக்கும்போது நீங்கள் அதைச் சேர்ந்த கிளாஸிற்குள் சேர்க்கலாம் இருப்பினும் பல க்ளஸ்டரிங் அல்காரிதம்கள் அன்சூப்பர்வய்ஸ்ட் அல்காரிதம்கள் நாங்கள் இங்கு குறிப்பிட்டுள்ளபடி உங்களிடம் N அப்சர்வேஷன்கள் உள்ளன ஆனால் அவை உண்மையில் வெவ்வேறு கிளாஸ்களாக பெயரிடப்படவில்லை எனவே கிளஸ்டரிங்கை கிளாசிஃபிகேஷன்லில் இருந்து சற்று வித்தியாசமாக நீங்கள் நினைக்கலாம் அங்கு சில பொதுவான பண்புகள் அல்லது பண்புகளை பகிர்ந்து கொள்ளும் டேட்டா பாய்ன்ட்கள் உள்ளனவா என்பதை நீங்கள் உண்மையில் கண்டுபிடிக்கிறீர்கள் எவ்வாறாயினும் இந்த பாடத்திட்டத்தைப் பொருத்தவரை இது ஒரு வகை கிளாசிஃபிகேஷன் அல்லது டேட்டாவை குரூப்ஸ் களாக கிளாஸிஃபை செய்ய என்று நாங்கள் நினைப்போம் அப்ரியோரியாக எத்தனை குரூப்ஸ் உள்ளன என்பது எங்களுக்குத் தெரியாது இருப்பினும் ஒரு கிளஸ்டரிங் நுட்பம் பயனுள்ளதாக இருக்க இரண்டாவது கட்டமாக நீங்கள் இந்த டேட்டாவை வெவ்வேறு குரூப்ஸ் களாகப் பிரித்தவுடன் இந்த தனித்தனியைப் புரிந்துகொள்வதற்கும் இந்த குழுவில் ஒவ்வொன்றிலிருந்தும் வெளியேறும் சில குணாதிசயங்கள் உள்ளதா என்று ஒருவர் பார்க்க விரும்புகிறார் குரூப்ஸ் களை ஏதோ ஒரு வகையில் லேபிளிடுவதற்கும் இந்த குணாதிசயங்கள் பயன்படுத்தபடுகிறது எனவே அந்த வகையில் நாம் இதை ஒருவித வகைப்படுத்தலாக நினைப்போம் எந்தவொரு மேற்பார்வையுமின்றி வெவ்வேறு குரூப்ஸ் களாக வகைப்படுத்தப்படுவதையும் முடியும் எனவே அந்த K அல்காரிதம்கள் அனைத்தும் மிக எளிமையான அன்சூப்பர்வய்ஸ்ட் அல்காரிதம்களில் ஒன்றாகும் அங்கு நீங்கள் கிளஸ்டர்களின் எண்ணிக்கையையோ அல்லது டேட்டாகளில் உள்ள வகைகளின் எண்ணிக்கையையோ கொடுத்தால் இந்த அல்காரிதம் இந்த N அப்சர்வேஷன்களை இந்த வகைகளாகப் பிரிக்கும் இப்போது இந்த அல்காரிதம் அனைத்து கன்பூஷன் மேட்ரிக்ஸிற்கும் நன்றாக வேலை செய்கிறது உங்களுக்கு மீண்டும் ஒரு கன்பூஷன் மெட்ரிக் தேவைப்படுகிறது ஏனெனில் மாதிரிகளுக்கான மீன்யை எங்கு தெளிவாகத் தெரிந்து கொள்ளலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே டேட்டா அறிவியலுக்கான ஆப்டிமைஷேஷன் பற்றி நாங்கள் பேசும்போது மெஷின் லேர்னிங்ல் நீங்கள் கொண்டு வரும் அனைத்து வகையான அல்காரிதம்களும் சில ஆப்டிமைஷேஷன் அடிப்படை இருக்கும் என்பது உங்களுக்குத் தெரியும் என்று நான் சொன்னேன் எனவே கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் எதை ஆப்டிமைஷேஷன் செய்கிறது அல்லது கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் அல்காரிதத்தை இயக்கும் நோக்கம் என்ன என்பதை விவரிப்பதன் மூலம் ஆரம்பிக்கலாம் முந்தைய ஸ்லைடில் நாம் விவரித்தபடி நம்மிடம் x1 முதல் xN வரை N அப்சர்வேஷன்கள் உள்ளன இதை K கிளஸ்டர்களாக பிரிக்க அல்காரிதம்யை நாங்கள் கேட்கிறோம் எனவே அதை K கிளஸ்டர்களாகப் பிரிக்கிறோம் என்று கூறும்போது என்ன அர்த்தம் K செட்கள் 1 to skஐ உருவாக்க விரும்புகிறோம் இந்தத் டேட்டா இந்தத் தொகுப்பிற்கு சொந்தமானது என்றும் இந்தத் டேட்டா மற்ற தொகுப்பிற்கு சொந்தமானது என்றும் நாங்கள் கூறுவோம் எனவே ஒரு மிக எளிய எடுத்துக்காட்டுக்கு இந்த அப்சர்வேஷன்கள்x1 x2 xN வரை உங்களிடம் இருப்பதாகக் கூறுவோம் மேலும் வாதத்தின் பொருட்டு இந்தத் டேட்டாவை இரண்டு கிளஸ்டர்களாகப் பிரிக்கப் போகிறோம் என்று எடுத்துக்கொள்வோம் ஒரு கிளஸ்டர் கிளஸ்டர் 1 க்கு ஒரு செட் இருக்கப் போகிறது மற்ற க்ளஸ்டர் 2 க்கு இன்னொரு செட் இருக்கப் போகிறது இப்போது கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் அல்காரிதத்தின் வேலை இந்த டேட்டா பாய்ன்ட்களை இந்த இரண்டு பின்களில் வைப்பதாகும் எனவே இது இங்கே செல்லலாம் இது இங்கே செல்லலாம் x3 இங்கே செல்லலாம் x4 இங்கே செல்லலாம் மற்றும் xN இங்கே செல்ல முடியும் எனவே நீங்கள் செய்கிறதெல்லாம் நீங்கள் இந்த டேட்டா பாய்ன்ட்கள் அனைத்தையும் எடுத்து அவற்றை இரண்டு பின்களாக வைக்கிறீர்கள் நீங்கள் அதைச் செய்யும்போது ஒரு கிளஸ்டரிங் அல்காரிதத்தில் உண்மையில் நீங்கள் தேடும் பண்பை இந்த பின்யில் உள்ள அனைத்து டேட்டா பாய்ன்ட்களும் உறுதிப்படுத்த வேண்டும் நான் இங்கே இரண்டு டேட்டா பாய்ன்ட்களையும் இங்கே இரண்டு டேட்டா பாய்ன்ட்களையும் எடுத்துக் கொண்டால் இந்த இரண்டு டேட்டா பாய்ன்ட்கள் சில குணாதிசயங்களைக் மிகவும் ஒத்ததாக கொண்டிருக்க வேண்டும் மேலும் இந்த இரண்டு டேட்டா பாய்ன்ட்கள் ஒருவருக்கொருவர் ஒருவிதத்தில் இருக்கும் ஆனால் நான் இங்கேயும் இங்கேயும் ஒரு டேட்டா பாய்ன்ட்யை எடுத்துக் கொண்டால் அவை ஒருவருக்கொருவர் போலல்லாமல் இருக்கும் எனவே நீங்கள் டேட்டாவை இந்த வழியில் ஒன்று கூடினால் இந்த டேட்டா பாய்ன்ட்கள் அனைத்தும் சில பொதுவான குணாதிசயங்களைப் பகிர்ந்துகொள்வதைப் பாருங்கள் பின்னர் அந்த பண்புகள் என்ன என்பதை அடிப்படையாகக் கொண்டு சில தீர்ப்புகளை வழங்கப் போகிறோம் எனவே நாம் உண்மையில் செய்ய விரும்புவது பின்வருபவை இவற்றை முடிந்தவரை சுருக்கமாக இருக்க விரும்புகிறோம் டேட்டா பாய்ன்ட்கள் ஒன்றாக தொகுக்கப்பட்டுள்ளன அவை கிளஸ்டர்க்குள் சம்மாவ் ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் குறைவா இருக்க வேண்டும் எனவே இது ஒரு சிறிய குழுவாக இருக்க விரும்புகிறேன் இதைச் செய்வதற்கான கணித வழி பின்வருமாறு நான் கே செட் வைத்திருந்தால் இவை அனைத்தையும் நான் எடுத்துக் கொள்கிறேன் நீங்கள் செட் செட் ஆக எடுத்து பின்னர் இந்த எல்லா டேட்டாவிற்கும் ஒரு மீன்யைக் கணக்கிட்டால் டேட்டாக்கும் மீன் இடையிலான ஸ்கொயர் வேறுபாடு முடிந்தவரை குறைந்தபட்சம் ஆக இருக்க வேண்டும் மற்றும் உங்களிடம் கே கிளஸ்டர்கள் இருந்தால் அவை அனைத்தையும் ஒன்றாக இணைத்து இந்த முழு செயல்பாட்டிற்கும் இடையிலான ஸ்கொயர் வேறுபாடு குறைந்தபட்சம் இருக்கவேண்டும் என்று கூறுகிறேன் இது கே மீன்ஸ் க்ளஸ்டரிங்ன் அடிப்படை யோசனை எனவே உள்ளன இரட்டை கூட்டுத்தொகை உள்ளது முதல் கூட்டுத்தொகை ஆனது ஒரு தொகுப்பிற்கு சொந்தமானது அடையாளம் காணப்பட்ட அனைத்து டேட்டாவிற்கும் நான் அந்த தொகுப்பின் மீன்யை கணக்கிடுவேன் இந்த அல்காரிதம்களுக்கு ஒரு தீர்வைக் கண்டுபிடிப்பேன் இது தொகுப்பில் உள்ள கிளஸ்டர்க்குள் x டிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கும் அதாவது ஒரு கிளஸ்டருக்கு மட்டுமல்ல எல்லா கிளஸ்டர்களுக்கும் குறைக்கப்படுகிறது எனவே இந்த நோக்கத்தை நீங்கள் இப்படித்தான் செய்வீர்கள் இது உகந்ததாக இருக்கும் புறநிலை செயல்பாடு மற்றும் இதற்கு முன்னர் நாம் குறிப்பிட்டுள்ளபடிi i தொகுப்பு s i இல் உள்ள அனைத்து பாய்ன்ட்களின் மீன் இப்போது கே மீன்ஸ் போன்ற ஒரு அல்காரிதம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இது மிகவும் எளிமையான யோசனை எனவே இதை மீண்டும் மிக எளிய எடுத்துக்காட்டுடன் விளக்குவோம் X மற்றும் y இல் நாங்கள் ஆர்வமாக உள்ள இரண்டு பரிமாணங்கள் உள்ளன மேலும் எட்டு அப்சர்வேஷன்கள் உள்ளன இது ஒரு டேட்டா பாய்ன்ட் இது மற்றொரு டேட்டா பாய்ன்ட் எனவே 8 டேட்டா பாய்ன்ட்கள் உள்ளன இதை நீங்கள் பிளாட் செய்தால் நாங்கள் கிளஸ்டரைப் பற்றி பேசும்போது நீங்கள் இதைப் பார்ப்பீர்கள் எனவே இந்தத் டேட்டாவை இரண்டு கிளஸ்டர்களாக மிகத் தெளிவாகப் பிரிந்து இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் இப்போது டேட்டா சயின்ஸ் குறித்த முந்தைய சொற்பொழிவுகளில் ஒன்றில் நான் முன்பு குறிப்பிட்டது போல இதை இரண்டு பரிமாணங்களில் பார்ப்பது மிகவும் எளிதானது ஆனால் நாம் பரிமாணங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நிமிடம் நீங்கள் டேட்டாவின் அமைப்பின் சிக்கலை அதிகரிக்கும் நிமிடமும் இந்த சொற்பொழிவின் முடிவில் உண்மையில் கிளஸ்டர்களின் எண்ணிக்கையும் கண்டுபிடிப்பது வெளிப்படையாக இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் எவ்வாறாயினும் இந்தத் டேட்டாவை வெவ்வேறு கிளஸ்டர்களாக அடையாளம் காணவோ அல்லது பிரிக்கவோ விரும்புகிறோம் என்று கூறுவோம் இந்தத் டேட்டாவை இரண்டு கிளஸ்டர்களாகப் பிரிப்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்பதை எடுத்துக்கொள்வோம் எனவே ஆரம்பத்தில் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை எனவே இவை அனைத்தும் ஒரு கிளஸ்டருக்கு சொந்தமானது இந்த டேட்டா பாய்ன்ட்கள் அனைத்தும் மற்றொரு கிளஸ்டருக்கு சொந்தமானது என்று என்று எங்களுக்குத் தெரியாது நாங்கள் சொல்கிறோம் அது இரண்டு கிளஸ்டர்களாக இருக்கப் போகிறது எனவே இரண்டு கிளஸ்டர்க்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது ஏனென்றால் இவற்றிற்கான தகவல் லேபிள்கள் எங்களிடம் இல்லை இது ஒரு அன்சூப்பர்வய்ஸ்ட் அல்காரிதம் என்பதால் நாம் என்ன செய்கிறோம் என்பது இறுதியில் இரண்டு கிளஸ்டர்களாக இருக்கப்போகிறது என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது இரண்டு ரேண்டம் இடத்தில் இரண்டு கிளஸ்டர் மையங்களைத் தொடங்கப் போகிறோம் அதுதான் நாம் செய்யப்போகும் முதல் விஷயம் எனவே நீங்கள் இங்கே மற்றும் இங்கே இரண்டு கிளஸ்டர்களைத் தொடங்கலாம் அல்லது இந்த இரண்டு கிளஸ்டர்களையும் தொடங்க டேட்டாகளில் சில பாய்ன்ட்களை நீங்கள் உண்மையில் எடுக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக இரண்டு பாய்ன்ட்களை தோராயமாக கிளஸ்டர் மையங்களாகத் தேர்வு செய்கிறோம் என்று சொல்லலாம் நாம் தேர்ந்தெடுத்த ஒரு பாய்ன்ட் 1 1 என்று கூறுவோம் இது இங்கே இந்த பாய்ன்ட்யாக இருக்கும் இது குரூப் 1 என்று வைத்துக் கொள்வோம் குரூப் 2 க்கு இங்கே உள்ள பாய்ன்ட் 3 3 ஐ தேர்வு செய்கிறோம் இதை நாங்கள் தேர்ந்தெடுத்த விதம் முந்தைய ஸ்லைடிற்குச் சென்று இதைப் பார்த்தால் இரண்டு கிளஸ்டர் மையங்களும் டேட்டாகளிலிருந்தே எடுக்கப்பட்டுள்ளன எனவே ஒரு குரூப் அப்சர்வேஷன் ஆக இருந்தது மற்ற குரூப் மையம் அப்சர்வேஷன் 8 இப்போது நீங்கள் இதைச் செய்யலாம் அல்லது டேட்டாகளில் இல்லாத ஒரு பாய்ன்ட்யைத் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு நான் குறிப்பிட்டதைப் போல இதைச் செய்யலாம் கிளஸ்டர் மையங்கள் தேர்ந்தெடுப்பதன் தாக்கத்தை இந்த சொற்பொழிவில் பின்னர் நாங்கள் காண்போம் இப்போது எங்களிடம் இரண்டு கிளஸ்டர் மையங்கள் உள்ளன பின்னர் இந்த அல்காரிதம் பின்வருமாறு செயல்படுகிறது இது எங்கள் டேட்டாத்தளத்தில் உள்ள ஒவ்வொரு டேட்டா பாய்ன்ட்களுக்கும் இந்த அல்காரிதம் இந்த கிளஸ்டர் மையங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் அந்த டேட்டா பாய்ன்ட்யின் தூரத்தை முதலில் கண்டுபிடிக்கும் எனவே இந்த டேபிளல் நமக்கு டிஸ்டன்ஸ் ஒன்று உள்ளது இது பாய்ன்ட் 1 1 இலிருந்து உள்ள டிஸ்டன்ஸ் மற்றும் எங்களிடம் டிஸ்டன்ஸ் இரண்டு உள்ளது இது பாய்ன்ட் 3 இலிருந்து உள்ள டிஸ்டன்ஸ் இப்போது டேட்டாவிலிருந்து முதல் பாய்ன்ட் 1 என்பதால் நீங்கள் கவனித்தால் 1 1 இலிருந்து 1 1 இன் டிஸ்டன்ஸ் 0 ஆகும் ஆகவேநீங்கள் காண்கிறீர்கள் டிஸ்டன்ஸ் ஒன்று 0 என்றும் டிஸ்டன்ஸ் இரண்டு என்பது பாய்ன்ட்யின் 1 1 இலிருந்து 3 3 இன் டிஸ்டன்ஸ் ஆகும் இதேபோல் குரூப் 3 இன் பிரதிநிதியாக 3 3 ஐ நாங்கள் தேர்ந்தெடுத்ததிலிருந்து நீங்கள் பாய்ன்ட் எட்டைப் பாருங்கள் இது 3 3 பாய்ன்ட் 3 3 இலிருந்து 3 3 இன் டிஸ்டன்ஸ் 0 ஆகும் இது 1 1 இலிருந்து 3 3 இன் டிஸ்டன்ஸ் இது போலவே இருக்கும் மற்ற எல்லா பாய்ன்ட்களுக்கும் அவை 1 1 அல்லது 3 3 ஆக இல்லை என்பதால் நீங்கள் கணக்கிடக்கூடிய தூரங்கள் இருக்கும் எடுத்துக்காட்டாக இது 1 1 இலிருந்து இரண்டாவது பாய்ன்ட்யின் டிஸ்டன்ஸ் மற்றும் இது 3 3 இலிருந்து இரண்டாவது பாய்ன்ட்யின் டிஸ்டன்ஸ் மற்றும் நீங்கள் முந்தைய ஸ்லைடிற்குச் சென்றால் இரண்டாவது பாய்ன்ட் உண்மையில் 1 5 ஆகும் எனவே இந்த பாய்ன்ட்கள் ஒவ்வொன்றும் 1 1 3 3 இலிருந்து வேறுபடுகின்றன நீங்கள் இந்த தூரங்களை உருவாக்குவீர்கள் எனவே ஒவ்வொரு பாய்ன்ட்களுக்கும் நீங்கள் இரண்டு தூரத்தை உருவாக்குவீர்கள் ஒன்று 1 1 இலிருந்து மற்றொன்று 3 3 இலிருந்து இப்போது 1 1 போன்ற அனைத்து பாய்ன்ட்களும் ஒரு குழுவில் இருக்க வேண்டும் என்றும் 3 3 போன்ற அனைத்து பாய்ன்ட்களும் மற்றொரு குழுவில் இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகிறோம் தூரத்தை ஒற்றுமையை கணக்கிடும் ஒரு மெட்ரிக்காகப் பயன்படுத்துகிறோம் எனவே ஒரு பாய்ன்ட் 1 1 க்கு நெருக்கமாக இருந்தால் அது 3 3 விட 1 1 போன்றது அதேபோல் ஒரு பாய்ன்ட் 3 3 க்கு அருகில் இருந்தால் அது 1 1 ஐ விட 3 3 போன்றது எனவே இங்கே நாம் மிகவும் எளிமையான தர்க்கத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே நீங்கள் இந்த இரண்டு தூரங்களையும் ஒப்பிட்டுப் பார்க்கிறீர்கள் எந்த டிஸ்டன்ஸ் சிறிய தூரத்தில் இருந்தாலும் அந்த பாய்ன்ட்யை அந்தக் குழுவிற்கு நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் எனவே இங்கே டிஸ்டன்ஸ் 1 தூரத்தை விட 2 குறைவாக உள்ளது எனவே இது குரூப் 1 க்கு இந்த அப்சர்வேஷன் ஒதுக்கப்பட்டுள்ளது இது அடிப்படையில் பாய்ன்ட் 1 1 இரண்டாவது அப்சர்வேஷனை மீண்டும் பார்த்தால் டிஸ்டன்ஸ் 1 டிஸ்டன்ஸ் 2 விட குறைவாக இருக்கும் எனவே இரண்டாவது அப்சர்வேஷன் குரூப் 1க்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த செயல்முறையின் மூலம் 3 மற்றும் நான்காவது அப்சர்வேஷன்னும்குரூப் 1 க்கு ஒதுக்கப்படும் மேலும் 5 6 7 8 குரூப் 2 க்கு ஒதுக்கப்படும் ஏனெனில் இந்த தூரங்கள் இந்த தூரங்களை விட குறைவாக இருக்கும் எனவே ஏதேனும் ரேண்டம் ஆரம்ப பாய்ன்ட்யில் தொடங்குவதன் மூலம் இந்த டேட்டா பாய்ன்ட்களை இரண்டு வெவ்வேறு குரூப்களாக தொகுக்க முடிந்தது இந்த டேட்டா பாய்ன்ட்களால் வகைப்படுத்தப்படும் ஒரு குரூப் மற்றும் இந்த டேட்டா பாய்ன்ட்களால் வகைப்படுத்தப்படும் மற்றொரு குழுவை சுட்டிக்காட்டுகிறது இப்போது இது இரண்டு பரிமாணங்களில் உள்ளதா அல்லது N பரிமாணங்களில் உள்ளதா என்பதை பொருட்படுத்தாது ஏனென்றால் தூர சூத்திரம் வெறுமனே இரண்டு பரிமாணங்களில் உள்ளதை N பரிணாமங்களுக்கு மொழிபெயர்க்கிறது மேலும் N பரிமாணங்களில் கிளாஸ்களுக்கு நீங்கள் எளிதாக செய்திருக்கலாம் எனவே N பரிமாணங்களில் டேட்டாவைக் காண்பிக்கும் போது இந்த கணக்கீடு இரண்டு அல்லது N பரிமாணமா என்பது உண்மையில் ஒரே மாதிரியானது இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் இந்த குரூப் நிலைகள் இந்த குரூப்ஸ் களின் மையங்கள் ஆக தோராயமாக தேர்ந்தெடுக்கப்பட்டன என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் மையங்களை புதுப்பிக்க இப்போது எங்களுக்கு கூடுதல் தகவல்கள் உள்ளன ஏனெனில் இந்த டேட்டா பாய்ன்ட்கள் அனைத்தும் குரூப் 1 ஐ சேர்ந்தவை மற்றும் இவை அனைத்தும் டேட்டா பாய்ன்ட்கள் குரூப் 2 க்கு சொந்தமானவை என்று எனக்குத் தெரியும் இதன் மூலம் இந்த குழுவிற்கு ஒரு சிறந்த பிரதிநிதித்துவம் கிடைத்துள்ளது எனவே ஆரம்பத்தில் இந்த குழுவின் பிரதிநிதித்துவம் 1 1 ஆக இருந்தது இந்த குழுவிற்கான சிறந்த பிரதிநிதித்துவம் இந்த 4 மாதிரிகள் அனைத்திற்கும் மீன்யாக இருக்கும் மற்றும் குரூப் 2 பிரதிநிதித்துவம் 3 3 ஆக இருந்தது ஆனால் குரூப் 2 க்கு ஒரு சிறந்த பிரதிநிதித்துவம் இந்த பாய்ன்ட்கள் அனைத்திற்கும் மீன்யாக இருக்கும் எனவே இது 3 படி ஆகும் எனவே புதிய மீன்யைக் கணக்கிடுகிறோம் மேலும் குரூப் 1 க்கு பாய்ன்ட்கள் 1 2 3 4 இருப்பதால் அந்த பாய்ன்ட்களின் மீன் x என்பது 1 05 ஆகும் இதேபோல் குரூப் 2 க்கு லேபிள்களின் மீன் டேட்டா பாய்ன்ட்கள் 5 6 7 8 மற்றும் இங்கே மீன்யைக் காண்பீர்கள் எனவே 1 1 மற்றும் 3 3 இலிருந்து மீன் எவ்வாறு புதுப்பிக்கப்பட்டது என்பதைக் கவனியுங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் எளிமையான உதாரணத்தைத் தேர்ந்தெடுத்ததால் புதுப்பித்தல் சிறிதளவுதான் எனவே இந்த பாய்ன்ட்கள் சிறிது நகரும் இப்போது நீங்கள் அதே கணக்கீட்டை மீண்டும் செய்கிறீர்கள் ஏனென்றால் என்னிடம் இன்னும் அதே எட்டு அப்சர்வேஷன்கள் உள்ளன ஆனால் இப்போது குரூப் 1 ஐ 1 1 ஆல் குறிக்கவில்லை ஆனால் 1 075 மற்றும் 1 05 ஆல் குறிக்கப்படுகிறது மற்றும் குரூப் 2 ஐ 3 3 அல்ல 3 95 மற்றும் 3 145 ஆல் குறிக்கிறது எனவே ஒவ்வொன்றிற்கும் இந்த பாய்ன்ட்கள் நீங்கள் மீண்டும் ஒரு டிஸ்டன்ஸ் 1 மற்றும் டிஸ்டன்ஸ் 2 ஐக் கணக்கிடலாம் முன்பு இந்த டிஸ்டன்ஸ் 0 ஆக இருந்தது ஏனெனில் பிரதிநிதி பாய்ன்ட் 1 1 ஆக இருந்தது இப்போது பிரதிநிதி பாய்ன்ட் 1 075 ஆகவும் 1 05 ஆகவும் வேரியபல் விட்டதால் இந்த டிஸ்டன்ஸ் 0 இல்லை ஆனால் அது இன்னும் ஒரு சிறிய எண் எனவே இந்த புதிய அல்காரிதம்களைக் கொண்ட இந்த டேட்டா பாய்ன்ட்கள் ஒவ்வொன்றிற்கும் நீங்கள் இந்த தூரங்களைக் கணக்கிடுகிறீர்கள் டிஸ்டன்ஸ் 1 சிறியதா அல்லது டிஸ்டன்ஸ் 2 சிறியதா என்பதைப் பார்க்க மீண்டும் அதே தர்க்கத்தைப் பயன்படுத்தவும் அதைப் பொறுத்து நீங்கள் இந்த குரூப்ஸ் களை ஒதுக்குகிறீர்கள் இப்போது இதைச் செய்வதன் மூலம் எந்தவொரு ஒதுக்கீட்டு மறுசீரமைப்பும் நடக்கவில்லை என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் எனவே முதலில் குரூப் 1 இல் இருந்த மாதிரிகள் குரூப் 1 இல் இருந்தன குரூப் 2 இல் உள்ள மாதிரிகள் குரூப் 2 இல் மீண்டும் பிரதானமாக உள்ளன ஆகவே பாய்ன்ட்கள் மாறாததால் நீங்கள் மீண்டும் ஒரு மீன்யைக் கணக்கிட்டால் மீன் மாறப் போவதில்லை எனவே இதற்குப் பிறகும் மீன் ஒரே மாதிரியாக இருக்கும் நீங்கள் இந்த செயல்முறையை மீண்டும் மீண்டும் செய்தாலும் எந்தவொரு மறுசீரமைப்பும் இருக்கப்போவதில்லை எனவே இந்த கிளஸ்டரிங் செயல்முறை நிறுத்தப்படும் இப்போது இந்த புதிய மீன் காரணமாக இது குரூப் 2 க்குள் சென்றிருந்தால் மேலும் இது குரூப் 1 க்குள் சென்றிருந்தால் அதற்கேற்ப நீங்கள் குரூப் 1 இல் உள்ள அனைத்து பாய்ன்ட்களையும் சேகரித்து புதிய மீன்யைக் கணக்கிடு செய்ய வேண்டும் அதேபோல் குரூப் 2 இல் உள்ள அனைத்து பாய்ன்ட்களையும் சேகரித்து புதிய மீன்யைக் கணக்கிடுங்கள் பின்னர் இந்த செயல்முறையை மீன் மாற்றம் மிகக் குறைவு அல்லது மறு ஒதுக்கீடு செய்யப்படாத வரை இந்த செயல்முறையைச் மீண்டும் மீண்டும் செய்யுங்கள் இந்த இரண்டு விஷயங்களில் ஒன்று நடந்தால் நீங்கள் செயல்முறையை நிறுத்தலாம் எனவே இது மிகவும் எளிமையான நுட்பமாகும் இப்போது இந்த நுட்பம் மிக எளிதாக செயல்படுத்தக்கூடியது என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள் இது உங்களிடம் 20 வேரியபல் கள் 30 வேரியபல் கள் இருக்கக்கூடிய டேட்டாகளின் பரிமாணத்தை பொருட்படுத்தாது ஒரே விஷயம் என்னவென்றால் டேட்டாகளில் எத்தனை கிளஸ்டர்கள் உள்ளன என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் இது அன்சூப்பர்வய்ஸ்ட் கற்றல் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே எங்களுக்கு முதலில் எந்த லேபிள்களும் தெரியாது ஆனால் இந்த செயல்முறையின் முடிவில் குறைந்தபட்சம் நாங்கள் என்ன செய்தோம் இந்தத் டேட்டாவை கிளாஸ்கள் அல்லது குரூப்ஸ் களாக வகைப்படுத்தியுள்ளோம் இப்போது நீங்கள் மேலும் பகுப்பாய்வு மூலம் இந்த குழுவைப் பற்றி ஏதேனும் ஒன்றைக் கண்டால் நீங்கள் அடிப்படையில் சில சமயங்களில் இந்த குரூப்ஸ் களையும் பரந்த வகைகளையும் பெயரிட முடியும் அது முடியாவிட்டால் குறைந்தபட்சம் இந்த இரு குரூப்ஸ் வேறுபட்டதாக இருக்கலாம் என்று கணினி பார்வையில் இருந்து தொலைதூரக் கண்ணோட்டத்தில் உங்களுக்குத் தெரியும் எனவே ஒரு பொறியியல் பார்வையில் இது போன்ற ஒன்று ஏன் முக்கியமானது வெப்பநிலை அழுத்தங்கள் செறிவுகள் மற்றும் பல வேரியபல் கள் ஆகியவற்றிற்கான டேட்டாவை உங்களுக்குக் கொடுங்கள் என்று நான் கூறினால் நீங்கள் ஒரு கிளஸ்டரிங் அல்காரிதம்யை இந்தத் டேட்டாவில் மட்டுமே இயக்கினால் பின்னர் இந்தத் டேட்டாவின் இரண்டு கிளஸ்டர்கள் உள்ளன என்று கண்டறிவீர்கள் ஒரு பொறியாளர் கேட்கக்கூடிய ஒரு இயல்பான கேள்வி என்னவென்றால் செயல்முறை நிலையானதாக இருந்தால் டேட்டா பாய்ன்ட்கள் அனைத்தும் அப்படியே இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் இரண்டு அல்லது வேறுபட்ட டேட்டாகளின் இரு வேறுபட்ட குரூப்ஸ் இருப்பதாகத் தோன்றுகிறது ஆனால் இந்த இரண்டு தனித்துவமான குரூப் இருப்பதற்கு சில காரணங்கள் உள்ளன அல்லது ஒன்று இயல்பானது மற்றும் ஒன்று சாதாரணமாக இல்லை பின்னர் நீங்கள் உண்மையில் இயல்பான குரூப் இயல்பு அல்லாத குரூப் இந்த இரண்டையும் ஆய்வு செய்யலாம் எனவே அந்த வகையில் இது போன்ற ஒரு அல்காரிதம் எந்த சிறுகுறிப்பும் இல்லாமல் வெறும் மூல டேட்டாகளுடன் வேலை செய்ய உங்களை அனுமதிக்கிறது இங்கே சிறுகுறிப்பு மூலம் நான் சொல்வது என்னவென்றால் டேட்டாவின் லேபிளிங்கின் அடிப்படையில் எந்த தகவலும் இல்லாமல் பின்னர் இந்த டேட்டா எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படலாம் என்பது குறித்து சில தீர்ப்புகளை வழங்கத் தொடங்குகிறீர்கள் இந்த பல பரிமாண டேட்டாவை நீங்கள் பார்க்கலாம் பின்னர் கிளஸ்டர்க்களின் உகந்த எண்ணிக்கை என்ன என்பதைப் பார்க்கலாம் இந்த பல பரிமாண டேட்டாகளில் 5 குரூப்ஸ் இருக்கலாம் இது ஒரு எக்செல் ளைப் பார்ப்பதன் மூலம் கண்டுபிடிக்க இயலாது ஆனால் நீங்கள் இது போன்ற ஒரு அல்காரிதம்யைச் செய்தவுடன் இது 5 அல்லது 6 அல்லது 7 குரூப்ஸ்களாக ஒழுங்கமைக்கப்படலாம் பின்னர் பலவற்றில் பற்றி மேலும் செயல்முறைச் செயல்பாடுகள் இந்த குரூப்ஸ் எதைக் குறிக்கக்கூடும் என்பதை ஆராயலாம் எனவே அந்த அர்த்தத்தில் இது ஒரு முக்கியமான அல்காரிதம்யாகும் இப்போது கிளஸ்டர்க்களின் எண்ணிக்கையைக் கண்டுபிடிப்பதைப் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் இப்போது வரை நான் சொன்னேன் நீங்கள் எத்தனை கிளஸ்டர்களைத் தேட விரும்புகிறீர்கள் என்பதை அல்காரிதம்க்கு தெரியப்படுத்துங்கள் ஆனால் எல்போ மெத்தட் என்று ஒன்று உள்ளது அங்கு நீங்கள் வெவ்வேறு எண்ணிக்கையிலான கிளஸ்டர்களுக்கான கிளஸ்டரிங்கின் முடிவுகளைப் பார்த்து ஒரு வரைபடத்தைப் பயன்படுத்தி கிளஸ்டர்க்களின் உகந்த எண்ணிக்கையை கண்டறியலாம் இதுவே எல்போ மெத்தட் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இதை ஒரு எடுத்துக்காட்டில் காண்பீர்கள் இந்த சொற்பொழிவைத் தொடர்ந்து வரும் கேஸ் ஸ்டடி இந்த பிளாட் எவ்வாறு தோற்றமளிக்கிறது மற்றும் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உகந்த எண்ணிக்கையிலான கிளஸ்டர்க்களைப் பற்றி எவ்வாறு தீர்ப்புகளை வழங்கலாம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அடிப்படையில் இந்த அணுகுமுறை கிளஸ்டர்க்களின் எண்ணிக்கையின் செயல்பாடாக விளக்கப்பட்ட வேறிஎன்ஸ் சதவீதம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அவை மிகவும் பொதுவான தோற்றமளிக்கும் பிளாட் மற்றும் நீங்கள் அவற்றைப் பார்த்து பின்னர் கிளஸ்டர்க்களின் உகந்த எண்ணிக்கை என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முடியும் எனவே அன்சூப்பர்வய்ஸ்ட் மூலம் நீங்கள் எவ்வாறு டேட்டாவிலிருந்து தகவல்களை பெற முடியும் என்பதை விளக்கினேன் இது பொறியியலாளர்களுக்கு மிக முக்கியமான யோசனையாகும் ஏனென்றால் டேட்டாவை அடிப்படையாகக் கொண்ட முதல் நிலை வகைப்படுத்தலை இந்த வகை அனுமதிக்கிறது பின்னர் அது முடிந்ததும் ஒருவர் இந்த கிளாஸ்களைப் புரிந்துகொள்ள தங்கள் டொமைன் அறிவைக் கொண்டு வந்து சில தீர்ப்புகள் சரியாக உள்ளதா என்பதைப் பார்க்க முடியும் கே மீன்ஸ் இரண்டு பிரதிகூலங்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் பயன்படுத்தும் ஆரம்ப யூகத்திற்கு அல்காரிதம் மிகவும் உணர்திறன் வாய்த்தது இது ஏன் என்று பார்ப்பது மிகவும் எளிதானது மிக எளிய உதாரணத்தை உங்களுக்குக் காட்டுகிறேன் இது போன்ற டேட்டா என்னிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனது கிளஸ்டர் பாய்ன்ட்களின் ஆரம்ப கிளஸ்டர் பாய்ன்ட்களை நான் இங்கேயும் இங்கேயும் தொடங்கினால் இந்த டேட்டா பாய்ன்ட்கள் அனைத்தும் இதற்கு நெருக்கமாக இருக்கும் என்பதை நீங்கள் அல்காரிதம்யால் மிக தெளிவாகக் காணலாம் எனவே இவை அனைத்தும் இந்த குழுவிற்கு ஒதுக்கப்படும் மேலும் இந்த டேட்டா பாய்ன்ட்கள் அனைத்தும் இதற்கு நெருக்கமாக இருக்கும் எனவே அவர்கள் இந்த குழுவிற்கு நியமிக்கப்படுவார்கள் பின்னர் நீங்கள் மீன்யைக் கணக்கிடுவீர்கள் ஒரு மீன் கணக்கிடப்பட்டதும் பின்னர் எந்தவொரு மறுசீரமைப்பும் சாத்தியமில்லை இந்த இரண்டு கிளஸ்டர்களையும் நீங்கள் நன்கு பிரித்துள்ளீர்கள் இருப்பினும் இந்த விஷயத்தைச் சொல்ல இந்த இரண்டு கிளஸ்டர் மையங்களையும் நான் தொடங்குவேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று இங்கே மற்றும் எங்காவது இங்கே பின்னர் என்ன நடக்கப் போகிறது என்றால் இந்த கிளஸ்டருக்கும் இந்த எல்லா டேட்டா பாய்ன்ட்களுக்கும் இந்த கிளஸ்டர் மையத்திற்கும் இந்த எல்லா டேட்டா பாய்ன்ட்களுக்கும் இடையிலான தூரத்தை நீங்கள் கணக்கிடும்போது இந்த டேட்டா பாய்ன்ட்கள் அனைத்தும் இதற்கு நெருக்கமாக இருக்கப் போகிறது இந்த டேட்டா பாய்ன்ட்கள் அனைத்தும் இந்த பாய்ன்ட்யை விட இதற்கு நெருக்கமாக இருக்கும் எனவே கிளஸ்டரிங் கணக்கீடுகளின் முதல் சுற்றுக்குப் பிறகு மையம் நகராமல் கூட இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏனெனில் இதன் மீன் மையத்தில் இருக்கலாம் எனவே இது ஒருபோதும் நகராது ஆனால் இந்த டேட்டா பாய்ன்ட்கள் அனைத்தும் இந்த மையத்திற்கு சொந்தமானது என்று அல்காரிதம் சொல்லும் மேலும் இந்த மையத்திற்கு ஒருபோதும் டேட்டா பாய்ன்ட்கள் இருக்காது எனவே இது மிகவும் அரிதான வழக்கு ஆனால் உங்கள் கிளஸ்டர் மையங்களை நீங்கள் எவ்வாறு தொடங்குவது என்பதைப் பொறுத்து அதே அல்காரிதம்யைப் பயன்படுத்தினால் நீங்கள் வெவ்வேறு முடிவுகளைப் பெறலாம் எனவே இது போன்ற சூழ்நிலைகளைத் தவிர்க்க நீங்கள் விரும்புகிறீர்கள் இவை உண்மையில் தவிர்க்க எளிதான சூழ்நிலைகள் ஆனால் உங்களிடம் பல பரிமாண டேட்டா மற்றும் ஏராளமான டேட்டா இருக்கும்போது நான் இங்கே உங்களுக்குக் காட்டியது போல் ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களால் காட்சிப்படுத்த முடியாதது இது உண்மையில் வெளிப்படையானதல்ல என்று பாருங்கள் எனவே இந்த சிக்கலை தீர்க்க வழிகள் உள்ளன ஆனால் அது மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு அல்காரிதம்யை இயக்கும் போது ஆரம்ப யூகங்கள் வித்தியாசமாக இருந்தால் உங்கள் முடிவுகளில் சிறிய வேறுபாடுகளையாவது பெற வாய்ப்புள்ளது கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் இந்தத் டேட்டாவை நான் எவ்வாறு பிளாட் செய்கிறேன் என்பதைப் பாருங்கள் பொதுவாக நான் இந்தத் டேட்டாவைத் திட்டமிடுகிறேன் இதனால் கிளஸ்டர்கள் பொதுவாக கோள வடிவத்தில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் இது போன்ற டேட்டா என்னிடம் இருந்தால் இவை அனைத்தும் ஒரு கிளாஸைச் சேர்ந்தவை என்றும் இவை அனைத்தும் மற்றொரு கிளாஸைச் சேர்ந்தவை என்றும் உங்களுக்குத் தெரியும் இப்போது இந்த கிளாஸினுள் டேட்டாவைப் பார்த்தால் கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் இந்த வகையான டேட்டாவைக் கொண்டிருக்கலாம் இந்த பாய்ன்ட்யும் இந்த பாய்ன்ட்யும் ஒரே கிளாஸினுள் இருந்தாலும் அவை வெகு தொலைவில் உள்ளன அதேசமயம் இந்த பாய்ன்ட் மற்றும் இந்த பாய்ன்ட் இந்த கட்டத்தில் இந்த பாய்ன்ட்யை விட நெருக்கமாக இருக்கலாம் எனவே அன்சூப்பர்வய்ஸ்ட் பாணியில் கே மீன்ஸ் க்ளஸ்டரிங் இதைச் செய்ய நீங்கள் கேட்டால் நீங்கள் எங்கு தொடங்குகிறீர்கள் மற்றும் பலவற்றைப் பொறுத்து நீங்கள் வெவ்வேறு முடிவுகளைப் பெறலாம் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் 3 கிளஸ்டர்களுடன் தொடங்கினால் சில சந்தர்ப்பங்களில் இது போன்ற 3 கிளஸ்டர்களைக் காணலாம் எனவே டேட்டாகள உண்மையில் வித்தியாசமாக ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தாலும் இவை உண்மையில் இரண்டு வெவ்வேறு கிளாஸ்களாக இருந்தால் அன்சூப்பர்வய்ஸ்ட் பாணியில் நீங்கள் கே பொருள் கிளஸ்டரிங் அல்காரிதம்யை இயக்கும் போது இவை அனைத்தும் ஒரு கிளாஸைச் சேர்ந்தவை என்று நீங்கள் கூறலாம் இவை அனைத்தும் வேறொரு கிளாஸைச் சேர்ந்தது இவை அனைத்தும் வேறொரு கிளாஸைச் சேர்ந்தவை எனவே இந்த வகையான பிரச்சினைகள் இருக்கலாம் நிச்சயமாக மற்ற கிளஸ்டரிங் அல்காரிதம்கள் உள்ளன என்று நான் முன்பு கூறியது போல் இது ஒழுங்கமைக்கப்பட்ட டேட்டாவை மிக எளிதாக கையாளும் ஆனால் நீங்கள் கே மீன்ஸ் களைப் பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால் இவை சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் எனவே இதன் மூலம் டேட்டா சயின்ஸ் பார் இன்ஜினியர் குறித்த இந்த பாடத்தின் கோட்பாட்டு பகுதியின் முடிவுக்கு வருகிறோம் ஒரு கேஸ் ஸ்டடியில் கே மீன்ஸ் யைப் பயன்படுத்துவதை நிரூபிக்கும் ஒரு விரிவுரை இருக்கும் அதனுடன் நாங்கள் விளக்க விரும்பிய அனைத்து பொருட்களும் விளக்கப்பட்டிருக்கும் இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள பாடமாகும் என்று நம்புகிறேன் இந்த டேட்டா அறிவியல் நுட்பங்களைத் தேர்வுசெய்ய முயற்சித்தோம் இதன்மூலம் நீங்கள் நினைக்கும் மற்றொரு விஷயங்களின் சில பிராப்ளம்களுக்கு இப்போதே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நுட்பங்களையும் பெறுவீர்கள் ஆனால் மிக முக்கியமாக இது டேட்டா விஞ்ஞானத் துறையில் உங்கள் ஆர்வத்தை அதிகரித்துள்ளது என்பதும் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்கள் மற்றும் பலவற்றைப் பற்றி ஒருவர் நினைக்கும் போது சிந்திக்க பல கவர்ச்சிகரமான அம்சங்கள் இருப்பதையும் நீங்கள் காணலாம் இந்த பாடநெறி நீங்கள் டேட்டா அறிவியலைப் பின்தொடர வேண்டியிருக்கும் சிந்தனை மற்றும் திறனுக்கான நல்ல உணர்வை உங்களுக்கு வழங்கியிருக்கும் மேலும் மேம்பட்ட மற்றும் சிக்கலான கற்றுக்கொள்ள முயற்சிக்கும்போது மெஷின் லேர்னிங் நுட்பங்களை நீங்கள் சொந்தமாகவோ அல்லது கிடைக்கக்கூடிய இது போன்ற படிப்புகள் மூலமாகவோ கற்றுக் கொள்ளும்போது இந்த கணித அடித்தளங்கள் மிகவும் முக்கியமானது